காந்த புலங்களுக்கான ஆம்பியர் சட்டம் நிலையான மின்னோட்டத்தின் காரணமாக காந்தப்புலத்தில் கவனம் செலுத்தியுள்ளோம் பயோட் சாவர்ட் சட்டம் பற்றி கற்றுக்கொண்டோம் இதன் அடிப்படையில் புலத்தின் திசைதிருப்பல் 0 ஆகவும் மற்றும் எந்த புள்ளியிலும் புலத்தின் curl mu 0 j r ஆகவும் பெறப்பட்டது j r என்பது மின்னோட்ட அடர்த்தி J r என்பது ஒரு திசையன் அளவு என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் மின்னோட்ட அடர்த்தி j r என்பது எந்த மேற்பரப்பிலும் j r dot d a என்பது அந்த மேற்பரப்பு வழியாக மின்னோட்டம் I ஐ தருகிறது மேலும் அதன் திசை மின்னோட்டத்தின் திசையில் உள்ளது இப்படித்தான் நாம் இதை உருவாக்குகிறோம்

இப்போது நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால் divergence of B என்பது 0 மற்றும் புலங்களைக் கணக்கிடுவதில் curl of B என்பது mu 0 j r என்ற சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் மின்புலத்திற்கான இணைச் சமன்பாடுகள் இவ்வாறு இருந்தன என்பதை நினைவில் கொள்ளவும் நம்மிடம் divergence of E r என்பது மின்னூட்ட அடர்த்தி வகுத்தல் எப்ஸிலோன் 0 என்று இருந்தது எல்லா இடங்களிலும் curl E என்பது 0 எடுத்துக்காட்டாக curl point ஒரு மின்னழுத்தம் V r ஐ வரையறுக்க என்னை அனுமதித்தது அதாவது E என்பது மைனஸ் gradient of V r இந்தச் சமன்பாடு காஸ் விதி என அழைக்கப்படுகிறது அது குறிப்பிட்ட அல்லது பாய்சன் சமன்பாட்டின் வகையீட்டு வடிவம் சில சமச்சீர் சூழ்நிலைகளில் ஒருவர் மின் புலத்தைப் பெற இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு புள்ளி மின்னூட்டம் அல்லது ஒரே சீராக மின்னூட்டம் கொண்ட கோளம் அல்லது ஒரே சீரான மின்னூட்டம் கொண்ட உருளைக்கு ஒருவர் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் மின் புலத்தைக் கணக்கிட இங்கே காஸ் விதி எனவே நாம் இப்போது கேட்கும் கேள்வி என்னவென்றால் நாம் வரையறுக்க முடியுமா எனவே நாம் இந்த கேள்வியைக் கேட்போம் B க்கான மின்னழுத்தத்தை வரையறுக்க முடியுமா இது நாம் கேட்கும் ஒரு கேள்வி நாம் கேட்கும் மற்ற கேள்வி என்னவென்றால் சில சமச்சீர் சூழ்நிலைகளில் B ஐ கணக்கிட நாம் டெல் கிராஸ் B என்பது mu 0 j r க்கு சமமாக உள்ளது என்பதை பயன்படுத்த முடியுமா B க்கான மின்னழுத்தத்தை வரையறுக்கும் கேள்வியை பிந்தைய விரிவுரைக்கு நான் ஒத்திப்போடுகிறேன் இந்த விரிவுரையில் நாம் இரண்டாவது கேள்வியின் மேல் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் curl of B என்பது mu 0 j r க்கு சமம் என்பதைப் பயன்படுத்தி - நாம் சில சமச்சீர் சூழ்நிலைகளில் B ஐ கணக்கிடலாம் எனவே முதலில் இதற்கு ஒரு பெயரைக் கொடுப்போம் curl of B mu naught j r க்கு சமம் இதன் வகையீட்டு வடிவம் நான் இதைத் தனியாக எழுதப் போகிறேன் ஆம்பியர் சட்டம் Ampere's law அதன் தொகையீட்டு வடிவத்தை எழுதுவோம் அது இது போன்றது ஒரு திசையன் புலத்திற்கான ஸ்டோக்ஸ் தேற்றம் என்னிடம் கூறுகிறது எனக்கு ஒரு மூடிய பாதை இருந்தால் நான் இதை இப்படி பயணிக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பாதையில் B dot dl இந்தப் பாதையின் குறுக்கே உள்ளது மற்றும் ஒரு மூடிய பாதை இருப்பதைக் காண்பிப்பதற்காக நான் இங்கே தொகையீட்டின்மேல் ஒரு வட்டத்தை வரைய போகிறேன் இது integral curl of B dot ds க்கு சமமாக இருக்கும் ds என்பது அந்த சிறிய பகுதி உறுப்பு மற்றும் வலது கை விதியுடன் s ன் திசை எடுக்கப்படுகிறது நான் என் விரல்களை dl ஐ நோக்கி திருப்பினால் கட்டைவிரல் எனக்கு பகுதி உறுப்பின் திசையை தருகிறது B dot dl என்பது mu 0 j r dot ds க்கு சமமாக இருக்கப் போகிறது என்று இது உடனடியாக என்னிடம் கூறுகிறது முந்தைய ஸ்லைடில் நாம் கூறியது போல j r dot ds மின்னோட்டத்திற்கு சமம் ஆகையால் இது mu 0 I ஆகும் ஆகவே ஆம்பியர் சட்டத்தின் integral வடிவத்தை எழுதுவோம் அதாவது நான் ஒரு மூடிய பாதையை எடுத்தால் இந்த பாதையில் B இன் மீது உள்ள line integral ஆனது mu 0 times அந்த பாதையில் இணைக்கப்பட்ட பகுதி வழியாக கடந்து செல்லும் மின்னோட்டத்திற்கு சமம் எனவே இதை மூடப்பட்டது என எழுதுவோம் இது காஸின் சட்டத்தின் தொகையீட்டு வடிவத்தை ஒத்ததாகும்

எனவே இதை மீண்டும் எழுதுவோம் integral B dot dl மூடப்பட்ட பாதை உடைய mu 0 I க்கு சமம் என்று கூறும் ஆம்பியர் சட்டம் நம்மிடம் உள்ளது நான் பாதையையும் உருவாக்குவேன் இது மின்சார புலத்திற்கான காஸின் சட்டத்தை ஒத்ததாகும் அது ஒரு மேற்பரப்பில் E dot ds சூழப்பட்டுள்ள மின்னூட்டம் வகுத்தல் epsilon 0 க்கு சமம் என்று கூறுகிறது எனவே சில சமச்சீர் சூழ்நிலைகளில் நாம் காஸைப் பயன்படுத்துவதைப் போலவே நாம் சமச்சீர் சூழ்நிலைகளில் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியரின் விதியையும் பயன்படுத்தலாம் இப்போது நாம் எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் நீண்ட கம்பி என்ற எளிய உதாரணத்துடன் நாம் தொடங்குகிறோம் நான் பயோட் சாவர்ட் சட்டத்தால் எதிர்பார்ப்பது இதைச் சுற்றியுள்ள காந்தப்புலம் வட்ட திசையில் இருக்கும் என்பதுதான் இதை நாம் ஏற்கனவே ஒரு முறை கணக்கிட்டுள்ளோம் ஆனால் நான் அதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் நான் அதன் மேலிருந்து பார்த்தால் மின்னோட்டம் காகிதத்திலிருந்து வெளியே வருகிறது பின்னர் காந்தப்புல கோடுகள் இது போல இருக்கும் இது அவைகள் வட்டங்களைச் சுற்றி செல்கின்றன எனவே அவை தூரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது ஆனால் புள்ளியை சார்ந்தது அல்ல இங்கே phi உள்ளது நான் அதாவது சமச்சீர் மூலத்தில் உள்ளேன் எனவே இது ஒரு சமச்சீர் நிலைமை அங்கு ஒரு உருளை சமச்சீர் உள்ளது இந்த ஆம்பியர் சட்டத்தின் பயன்பாடு காரணமாக இப்போது காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் அதை மீண்டும் வரைகிறேன் ஒரு மின்னோட்டம் I உள்ளது மற்றும் s தூரத்தில் ஒரு பாதை உள்ளது எனவே என்னிடம் integral B dot dl க்கு சமமான mu 0 I உள்ளது நான் இது போன்ற பாதையில் dl ஐ எடுத்துக் கொண்டால் இது B இன் அதே திசையில் உள்ளது எனவே B அளவு வெளியே வருகிறது அல்லது Bயை B phi dot dI என்பது phi திசையில் R d Phi தவிர வேறொன்றுமில்லை என நான் எழுத முடியும் 0 முதல் 2 பை வரை integration phi mu 0 I க்கு சமம் மேலும் இந்த phi டாட் phi 1 ஆகும் எனவே எனக்கு B R times 2 pi என்பது mu 0 I க்கு சமம் எனவே B 2 mu 0 I ஓவர் 2 pi R ஆகும் மற்றும் B திசையன் mu 0 I over 2 pi R phi ஆக இருக்கும் நான் ஒரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறேன்

நாம் வேறு வழியில் செல்ல முடிவு செய்தோம் என்று வைத்துக்கொள்வோம் நாம் dl ஐ இவ்வாறு எடுக்கப் போகிறோம் என்று கருதினோம் நான் B dot dl ஐப் பெற்றிருப்பேன் மேலும் இவை B dot dl திசையில் உள்ளன என்று நினைத்தால் நான் எதிர்மறை அளவை பெற்றிருப்பேன் ஏனென்றால் j மற்றும் ds ஆகியவை எதிர் திசைகளில் இருக்கும் B இங்கே எதிர்மறை phi திசையில் உள்ளது மற்றும் பின்னர் எனக்கு எதிர்மறையான பதில் கிடைக்கிறது என்று நான் இங்கே கருதுகிறேன் எனவே மீண்டும் B க்கு சரியான பதிலைப் பெறுவேன் B நேர்மறை phi திசையில் செல்லும் எனவே இதுதான் நான் கோடு கூறுகளின் திசை மற்றும் மேற்பரப்பு பகுதியின் திசையுடன் ஒத்துப்போகிறேன் என்றால் B க்கும் சரியான திசையைப் பெறுவேன் இரண்டாவது எடுத்துக்காட்டாக ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் xy சமதள பரப்பில் ஒரு தாளை நான் எடுத்துக்கொள்வேன் y திசை என சொல்வோம் மேற்பரப்பு மின்னோட்டம் இது மின்னோட்டத்தின் தாள் எனவே அதன் தடிமன் 0 எனக்கு தற்போதைய K ஐ எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது நான் அதை மேற்பரப்பு மின்னோட்டம் என அழைக்கிறேன் இந்த சிக்கலை நான் தீர்ப்பதற்கு முன் மேற்பரப்பு மின்னோட்டத்தில் சில நிமிடங்கள் செலவிடவும் என்னை அனுமதியுங்கள் மேற்பரப்பு மின்னோட்டம் தடிமன் 0 ஏனெனில் இது தாளில் உள்ள மின்னோட்டத்தின் மேல் உள்ளது எனவே இது ஒரு மின்னோட்டமாகும் இது ஓரலகு நீளத்திற்கானது இது ஓரலகு நீளத்திற்கான I ஐ K விற்கு சமமாக தருகிறது இங்கே K y திசையில் இருப்பதால் நான் K திசையனை எழுத முடியும் இது ஒரு மின்னோட்டம் ஆகும் எனவே இது ஒரு திசையன் அளவு இது y திசையில் K அளவிற்கு சமம் இதை மின்னோட்ட அடர்த்தி j என எழுத நான் வற்புறுத்தினால் இது z இன் K y டெல்டாவுக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் தாள் xy சமதள பரப்பில் உள்ளது நாம் அதை சரிபார்க்கலாம் வரையறையின்படி I என்பது j dot da வுக்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த வழக்கில் அந்த பகுதி சமதள பரப்பின் குறுக்கே இருக்கும் இதன் உயரம் dz ஆக இருக்கும் இதை யூனிட் 1 ஆக எடுத்துக்கொள்வோம் எனவே இது K y dot area y க்கு சமமாக இருக்கும் 1 மடங்கு dz மடங்கு டெல்டா z integral ஓவர் z இது எனக்கு K வை கொடுக்கிறது எனவே இது சீரானது j ஒரு மேற்பரப்பு மின்னோட்டத்திற்கு ஒரு டெல்டா செயல்பாடு போன்றது டெல்டா 1 ஓவர் z ஆக செல்கிறது எனவே இது ஏற்கனவே ஒரலகு பரப்பிற்கான மின்னோட்டம் என்பதை நீங்கள் காணலாம் K மேற்பரப்பு மின்னோட்டம் என்பது ஒரலகு நீளத்திற்கானது இது நிலைமின்னியல் இல் நாம் பயன்படுத்தும் மின்னூட்ட அடர்த்தி மற்றும் மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தியை ஒத்ததாகும் எனவே இப்போது நம்மிடம் இருப்பது தாள் எனவே இப்போது இதை இப்படியே செய்கிறேன் இது போன்று x திசையில் y உள்ளே செல்வதாகச் சொல்வோம் z திசையில் x cross y மேலே செல்கிறது நம்முடைய வரியைப் பயன்படுத்தி இந்த புலத்தை நான் கணக்கிட்டால் ஒரு வரி மின்னோட்டத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய புலம் பின்னர் நான் இதைப் போன்று ஏதாவது செய்வேன் நான் z உயரத்தில் எடுத்துக்கொண்டால் தூரத்தில் கோடு காரணமாக புலத்தை எடுப்பேன் இது y இது x ஆகும் பின்னர் நான் z உயரத்தில் புலத்தை எடுப்பேன் இந்த உயரம் z மின்னோட்டம் இந்த திசையில் செல்கிறது எனவே இந்த நீல அம்புக்குறி காட்டியபடி நான் வெக்டாரைக் கடக்கிறேன் நான் அங்கு கொடுக்கப் போகும் புலம் என்பது வெறும் புலமாக இருக்கும் இதை இப்போது அழித்து விடுகிறேன் எல்லாம் சரி அனைத்து புலங்களும் வட்ட வரியில் சென்ற பிறகு எனவே இது இப்படி இருக்கும் நான் சமச்சீராக வைக்கப்பட்டுள்ள கம்பியை மறுபுறம் எடுத்தால் என்ன செய்வது மீண்டும் இதில் புலக்கோடுகள் வட்ட திசையில் செல்கின்றன எனவே இது இந்த திசையில் இருக்கும் இதன் விளைவாக நிகர புலம் x அச்சுக்கு இணையான திசையில் இருக்கும் எனவே நான் செய்ய வேண்டியது x தொலைவில் உள்ள ஒரு கம்பி காரணமாக இந்த புலத்தின் x கூறுகளை எடுத்து சேர்க்க வேண்டும் எனவே இப்போது மீண்டும் இந்த உருவத்தை நேர்த்தியாக உருவாக்குவோம் இது ஒரு தாள் நான் ஒரு தூர உயரம் z பற்றி பேசுகிறேன் இங்கிருந்து x தொலைவில் ஸ்கொயர் ரூட் ஆப் x ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஆக இருக்கும் நான் x திசையில் கூறுகளை எடுக்க போகிறேன் இந்த கோணம் தீட்டா என்றால் எனவே இங்கே இந்த கோணம் தீட்டா out ஆக இருக்கும் எனவே x கூறு இந்த மின்னோட்டத்திலிருந்து சிறிய B எதுவாக இருந்தாலும் அதை நான் கருப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இது mu 0 ஓவர் 2 pi மடங்கு I இது K dx ஆக இருக்கும் ஒரு யூனிட் நீளத்திற்கு K வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆப் x ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் மற்றும் x திசையில் அதன் கூறு இது sine தீட்டா இது z ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் x ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் எனவே இது mu 0 over 2 pi K z integral dx ஓவர் x ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் raised to 1 இது மைனஸ் முடிவிலியிலிருந்து வருகிறது x ஸ்கொயர் என்பது மைனஸ் முடிவிலி முதல் பிளஸ் முடிவிலி வரை X சமமான z tangent theta ஐ எடுத்துக் கொண்டால் இந்த integral உடனடியாக mu 0 K z ஓவர் 2 pi minus pi வகுத்தல் 2 to pi வகுத்தல் 2 z செகண்ட் ஸ்கொயர் தீட்டா d தீட்டா ஓவர் z ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்றலாம் நாம் சிலவற்றை ரத்துசெய்வோம் இது ரத்துசெய்கிறது z z z ஸ்கொயர் ஐ ரத்துசெய்கிறது மேலும் நீங்கள் இறுதி பதிலைக் கொண்டுள்ளீர்கள் இது x திசையில் mu 0 k ஓவர் 2 ஆகும் எனவே இது புலம் புலத்தை நீங்கள் மறுபுறம் கணக்கிட்டால் இங்கே கீழ் பக்கம் இது எதிர் திசையில் இருக்கும் மின்னோட்டம் மற்றும் புலத்தின் திசையைப் பார்ப்பதன் மூலம் அது உருவாகிறது என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் எனவே இது 0 ஐ விட z சிறந்தது x திசையிலும் 0 க்கு குறைவாக z க்கு மைனஸ் x திசையிலும் உள்ளது ஆம்பியர் சட்டத்தைப் பயன்படுத்தி அதே கணக்கீட்டைச் செய்வோம் இந்த திசையில் பாயும் மின்னோட்டத்தைப் பார்த்து நான் தாளைப் பார்த்தால் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததை போல இந்த திசையில் செல்லும் மேல் திசையில் உள்ள புலம் x திசையிலும் மற்றும் கீழ் திசை கழித்தல் x திசையிலும் இருக்கும் மீண்டும் ஒரு சமச்சீர் நிலைமை நான் இதைப் போன்ற ஒரு சுழற்சியை எடுத்துக் கொண்டால் இந்த தூரம் மிகச் சிறிய டெல்டா z கிட்டத்தட்ட 0 ஆக இருக்கும் இந்த வளையத்தின் குறுக்கே B dot dl என்பது நான் இந்த வளையத்தின் நீளத்தை a ஆக எடுத்துக் கொண்டால் அது எனக்கு 2Ba வை கொடுக்கும் மற்றும் இது இந்த வளையத்தால் சூழப்பட்ட மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இது இந்த நீளம் a இது மேற்பரப்பு மின்னோட்டத்தின் K a டைம்ஸ் mu 0 என்ற வரையறையால் இருக்கும் இது உடனடியாக உங்களுக்கு B என்பது mu 0 K ஓவர் 2 க்கு சமம் என்பதை வழங்குகிறது - x க்கு 0 ஐ விட z பெரியது மற்றும் இது மைனஸ் mu 0 K வகுத்தல் 2 x வடிவத்திற்கு சமம் z 0 க்கும் குறைவு எனவே சமச்சீர் சூழ்நிலைகளில் காந்தப்புலத்தை கணக்கிட நான் ஆம்பியர் சட்டத்தின் தொகையீடு வடிவத்தைப் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் காணலாம்